ஆர்த்தோகிராஃபிக் புரொஜெக்ஷன்ஸ் I பகுதி 2 அனைவருக்கும் வணக்கம் இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் மாடியுள் எண் 03 லெக்ச்சர் எண் 22 பற்றி பார்க்கலாம் கடந்த இரண்டு அத்தியாயங்களில் பொறியியல் வரைபடங்கள் பற்றிய அறிமுகம் மற்றும் கோனிக் செக்சன்ஸ் பற்றி பார்த்தோம் விரிவுரை 21லிருந்து நாம் ஆர்தொகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிலும் முக்கியமாக 3D பொருட்களை எவ்வாறு வரைபடத்தாளில் காண்பிப்பது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இவ்வாறு 3 பரிமாணங்கள் கொண்ட ஒரு பொருளை 2 பரிமாணங்கள் கொண்ட பொருளாக வரைவது ஆர்தொகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் என்று அழைக்கப்படும் சென்ற வகுப்பில் எறியத்தின் தளம் மற்றும் அதனுடைய பிற அமைப்புகள் பற்றி பார்த்தோம் உதாரணமாக மேஜைக்கு இணையாக இருக்கும் கிடைமட்ட தளம் அதற்கு செங்குத்தாக இருக்கும் செங்குத்து தளம் மற்றும் XY அச்சுக்கு பக்கவாட்டில் இருக்கும் ப்ரொபைல் தளம் ஆகியவற்றையும் வரையறுத்தோம் மேலும் முதல் கோண எறியம் பற்றியும் ப்ரொபைல் தளம் 90 டிகிரி சுற்ற வேண்டும் என்பது பற்றியும் செங்குத்து தளம் மேலே இருக்கும் கிடைமட்ட தளம் கீழே இருக்கும் மற்றும் ப்ரொபைல் தளம் பக்கவாட்டில் இருக்கும் என்பது பற்றி பார்த்தோம் எனவேஇந்த ப்ரொபைல் தளத்தை அந்த திசையில் புரட்டுவதன் மூலம்ஒரு செங்குத்து தளத்தையும் ஒரு கிடைமட்ட தளத்தையும் மற்றும் ப்ரொபைல் தளத்தையும் உருவாக்குவோம் நாம் ஒரு பொருளை எங்கு பார்க்கிறோமோ அதன் அடிப்படையில் முதலில் முன்புற தோற்றத்தை உருவாக்க வேண்டும் பொதுவாக முதல் கோண எறியத்தில் முன்புற தோற்றமானது செங்குத்து தளத்தில் உருவாக்கப்படுகிறது உதாரணமாக நான் ஒரு உருளையின் தோற்றங்களை உருவாக்கப் போகிறோம் இது ஒரு 3 பரிமாண பொருள் ஆகும் படத்தில் காட்டியுள்ள திசையில் அதை உற்று நோக்கினால் அதன் பக்கவாட்டு தோற்றம் ஒரு வட்டம் போன்று இருக்கும் அதனுடைய முன்புற தோற்றம் ஒரு செவ்வகம் போன்று இருக்கும் இந்த அனைத்தையும் நாம் தளங்களில் காண்போம் படத்தில் அம்புக் குறியிட்டு காட்டப்பட்டுள்ளது முன்புற தோற்றம் ஆகும் இந்த உருளையை மேலிருந்து பார்க்கும் பொழுது அது மீண்டும் ஒரு செவ்வகம் போன்றே காணப்படும் இது மேற்புறத் தோற்றம் என்று அழைக்கப்படும் அதனுடைய பக்கங்களை AB என்று அழைக்கலாம் முன்பக்க தோற்றம் செவ்வகம் போலவும் மேலிருந்து பார்க்கும் பொழுது மீண்டும் பொருந்தக்கூடியது மேல் பார்வையை ஒருங்கிணைக்கிறது ஒருவேளை நாம் இடப்பக்கத்தில் இருந்து வலப்பக்க திசையை நோக்கி பார்க்கும் பொழுது அது வட்டம் போல தெரிகிறது இந்த வட்டம் தான் நாம் பார்க்கப் போகிறோம் எனவே இங்கே ஒரு வட்டம் பார்ப்போம் இந்த வகையான அமைப்பை நாம் முதல் கோண எறியம் என்று அழைக்கிறோம் அங்கு பொருளானது முதல் காற்பகுதியில் வைக்கப்படுகிறது இங்கு வலப்பக்கத்தில் இருந்து இடது பக்கம் நோக்கி அந்த பொருளை நாம் பார்க்கிறோம் அதனால் அதனுடைய எறியம் வலப்பக்கத்தில் கிடைக்கும் இதை நாம் இடது பக்கத்திலிருந்து பார்ப்பதால் இடது பக்க தோற்றம் என்று அழைக்கப்படுகிறது இது போன்ற விஷயங்களை கடந்த வகுப்பில் கற்று கொண்டோம் இன்றைய வகுப்பில் நாம் முதல் கோண எறியம் மற்றும் மூன்றாம் கோண எறியம் ஆகியவற்றை கற்க போகிறோம் பொதுவாக எந்த வரைபடத்தாளாக இருந்தாலும் முதல் கோண எறியம் மற்றும் மூன்றாம் கோண எறியம் என்ற இந்த இரண்டு வழிமுறைகள் பிரபலமானவை ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ISO தர நிலைகளில் முதல் கோண எறியம் மிகவும் பிரபலமானது இந்த NPTEL ஆன்லைன் வகுப்பில் இந்த பாடம் முழுவதும் நாம் முதல் கோண எறியம் மட்டுமே பயன்படுத்த போகிறோம் பண்டைய காலத்தில் கனடா USA ஜப்பான் தாய்லாந்து போன்ற நாடுகளில் மூன்றாம் கோண எறிய முறை மிகவும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது முதல் கோண எறியம் மற்றும் மூன்றாம் கோண எறியம் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முதலில் நாம் முப்பரிமாண காற்பகுதியை வரைவோம் முதலில் நாம் ஒரு அச்சை வரைவோம் அது முதற் காற்பகுதியா அல்லது இரண்டாவது காற்பகுதியா அல்லது மூன்றாவது காற்பகுதியா என்பதை வரையறுக்கிறது படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு பெட்டகத்தை கருதுக இது முதற்காற்பகுதியில் உள்ளது அதே போல் இரண்டாவது காற்பகுதியில் ஒரு பெட்டகம் மூன்றாவது மற்றும் நான்காவது காற்பகுதியிலும் பெட்டகம் வரைக இதில் முக்கியமாக நாம் முதற்காற்பகுதி மற்றும் மூன்றாவது காற்பகுதியை வரைபடத்திற்காக நாம் பார்க்கலாம் உதாரணமாக முதல் காற்பகுதியில் உள்ள பெட்டகத்தில் ஸ்லாட் போன்ற ஒரு பொருள் இருப்பதாக கருதுக அந்த பெட்டகத்தின் தோற்றங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் இங்கு பெட்டகம் முதல் காற்பகுதியில் உள்ளது எனவே அதனுடைய தோற்றங்கள் முதல் காற்பகுதியை பொருத்து உருவாகிறது அதைப் போலவே பெட்டகமானது மூன்றாவது காற்பகுதியில் இருந்தால் அதன் திசையில் அந்த பொருளின் தோற்றங்கள் உற்றுநோக்கப்படுகின்றன உற்றுநோக்குபவரை பொறுத்து நமக்கு கிடைத்துள்ள தோற்றங்கள் முதல் கோண எறியம் அல்லது மூன்றாம் கோண எறியம் என்று அழைக்கப்படுகிறது முதல் காற்பகுதி இரண்டாம் காற்பகுதி ஆகியவற்றில் உள்ள பெட்டகம் பொருள் எதுவாக இருந்தாலும் அவை கற்பனையானவை இவை ஒரு தளத்தில் ஒளிபுகக்கூடியவை மற்ற தளங்களில் ஒளிபுகாதவை உதாரணமாக முதற் காற்பகுதியை எடுத்துக்கொண்டால் அதில் 6 தளங்கள் இருக்கும் அவை 4 பக்க தளங்கள் மேல் மற்றும் கீழ் தளங்கள் ஆகும் முதல் காற்பகுதியில் கீழ்தளம் மற்றும் பின்பக்க தளம் ஆகியவை ஒளிபுகாதவை ஆகும் எனவே கீழ் மற்றும் பின்பக்க தளத்திலிருந்து உற்று நோக்க முடியாது ஆனால் முன் பக்கத்திலிருந்து அந்த பொருளை பார்க்க முடியும் அதைப்போலவே மேல் பக்கத்தில் உள்ள தளமும் ஒளிபுக கூடியது எனவே படத்தில் காட்டியுள்ள கோடுகள் மூலம் அந்த பொருளை நாம் காணலாம் மேலிருந்து உற்றுநோக்கும் பொழுது குறுக்கு கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ள பகுதிகளை பார்க்க முடியும் இடது பக்கத்திலிருந்து உற்று நோக்கும் போது பொருளுக்கு பின்னால் உள்ள தளம் ஒளி புகாதது ஆனால் பொருளுக்கு முன்னால் உள்ள சுவர் ஒளி புக கூடியது இந்த ஒளிபுகும் தளத்திலிருந்து பார்க்கலாம் அவ்வாறு உற்று நோக்கும்பொழுது படத்தில் காட்டப்பட்டுள்ள கோடுகளை காணலாம் எனவே இந்த கோடுகள் முற்றிலும் இந்த புள்ளியுடன் ஒத்துப்போகிறது எனவே பொருளானது படத்தில் காட்டியுள்ளவாறு கோடுகள் மூலம் தெரியும் இந்தக் கோடுகள் ஒன்றுடன் ஒன்று ஒத்துப் போகும் பக்கவாட்டில் இருந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான கோடுகள் தெரியும் இந்த ஒளி புகாத தளங்களின் மீது உருவாகும் எறியமே ஆர்த்தோகிராஃபிக் தோற்றம் என்று அழைக்கப்படுகிறது பொருளுக்கு செங்குத்து திசையில் நாம் உற்றுநோக்க போகிறோம் எறியத்தின் மூலம் கிடைக்கும் கோடுகளானது ஒரு பொருளின் மீது விளக்கின் ஒளியை பாய்ச்சும் பொழுது அதனுடைய நிழல் அந்த பொருளுக்கு பின்னால் எப்படி உருவாகும் அவ்வாறாகவே இது காட்சியளிக்கும் இதையே நாம் ஆர்த்தோகிராஃபிக் தோற்றம் என்று அழைக்கிறோம் உதாரணமாக அந்த பொருளின் மீது ஒளி பாய்ச்சும் பொழுது அல்லது கண்கள் மூலம் உற்று நோக்கும் பொழுது அந்த பொருள் சற்று சிக்கலான வடிவத்தைக் கொண்டிருந்தாலும் நமக்கு அதனுடைய எறியம் L வடிவத்தில் தெரியும் இதையே நாம் முன்புற தோற்றம் என்று அழைக்கிறோம் ஒருவேளை பொருளின் மேற்புறத்தில் இருந்து நாம் உற்றுநோக்கினால் படத்தில் காட்டியுள்ளவாறு அதன் கோடுகள் தெரியும் ஆனால் ஆழத்தை நாம் பார்க்க முடியாது அதைப்போலவே மேலிருந்து பார்க்கும் பொழுது மேற்பகுதியில் உள்ள கோடுகள் மட்டுமே தெரியும் இங்கே நாம் மேல் மட்டத்திலிருந்து காணும் பொழுது கீழாக ஒரு படி போன்ற அமைப்பு உள்ளது இது ஒரே ஒரு கோடு போன்று தெரியும் அதைப்போலவே கீழ்புறம் உள்ள அனைத்து பகுதிகளும் ஒரே ஒரு கோடு போன்று தெரியும் அதைப் போலவே பொருளின் மேற்புற தோற்றமானது படத்தில் காட்டியுள்ளவாறு கோடுகள் மூலம் குறிக்கப்படுகின்றன அந்த பொருளை உற்று நோக்கும் போது இவ்வாறாகவே அதனுடைய ஆர்தொகிராஃபிக் தோற்றங்கள் கிடைக்கின்றன இதைப்போலவே அந்த பொருளை பக்கவாட்டில் இருந்து பார்க்கும் பொழுது அந்த பொருளின் முன்பக்க பாகங்கள் நமக்கு தெரிகிறது இது ஒரு படி வெளியே வருவது போல செல்கிறது எனவே அது அப்படி வெளியே வருவதால் இந்த முழு கோடும் அந்த இடத்தில் ஒத்துப்போகிறது அது முதலில் மேலே எல்லா வழிகளிலும் செல்கிறது அதன் பிறகு மேலே நாம் காணும் எதுவுமே இந்த கோட்டுடன் ஒத்துப்போகிறது பின் இது கீழே செல்கிறது இவ்வாறாக இந்த தோற்றம் உருவாகிறது இந்த வழிகளில் ஒரு பொருளின் ஆர்தொகிராஃபிக் தோற்றங்கள் முதல் காற்பகுதியில் கிடைக்கின்றன இங்கு பக்கவாட்டு தளங்கள் ஒளிபுகாதவை அடித்தளமும் ஒளிபுகாதவையே எனினும் முன் பக்கத்தில் உள்ள தளம் ஒளி புக கூடியது இப்பொழுது நாம் மூன்றாம் கோண எறியத்தை பற்றி பார்க்கலாம் இதில் பார்வையாளர் திசையில் ஒளி புக கூடியது படத்தில் காட்டியுள்ள திசைகளில் பார்வையாளர் உற்று நோக்குவதாக கருதுக இந்த முறையில் கிடைக்கும் எறியத்தை மூன்றாம் கோண எறியம் என்று நாம் அழைக்கலாம் இங்கும் பொருளின் முன்பக்க தோற்றத்தில் நாம் அதே L வடிவில் அதனுடைய எறியத்தை பெறுகிறோம் இதைப்போலவே மேல் மற்றும் பக்கவாட்டு தோற்றங்களில் பொருளின் எறியத்தை படத்தில் காட்டியுள்ளவாறு பெறுகிறோம் இதையே நாம் மூன்றாம் கோண எறியம் என்று அழைக்கிறோம் எனவே இந்த மூன்றாவது கோண அமைப்பில் ஒளிபுக கூடிய தளங்கள் மற்றும் கண்ணாடி பெட்டிகள் ஒன்றோடொன்று ஒன்றிணைக்கப்படுகின்றன இங்கே முதல் கோண எறியத்தில் பொருளின் அளவுகள் எப்போதும் நாம் எறியத்தில் பெறும் அளவை போன்றே ஒளிபுகாவாக இருக்கும் மேலும் நாம் பார்க்கப் போகும் திசை வெளிப்படையானதாக இருக்கும் எனவே இந்த எளிமையான செயல் முறையின் காரணமாக முதல் கோண எறிய அமைப்பை பயன்படுத்துகிறோம் இந்த இரண்டில் எதை வேண்டுமானாலும் நாம் பயன்படுத்தலாம் ஆனால் பொதுவாகவே முதல் கோண எறிய அமைப்பை நிலையான முறையாக நாம் பயன்படுத்துகிறோம் இந்த மொத்த பாடத்திலும் நாம் முதல் கோண எறிய அமைப்பை பயன்படுத்துவோம் இந்த முறை சாதகமானது என்று எதுவும் இல்லைஅந்த முறை சாதகம் இல்லாதது என்று எதையும் கூறமுடியாது இது ஒரு நெறிமுறை மட்டுமே பயன்படுத்துவதற்கு மிக எளிதாக இருப்பதால் முதல் கோண எறிய அமைப்பை நாம் அதிக அளவில் பயன்படுத்துகிறோம் இந்த அவதானிப்புகள் முடிந்ததும் நாம் அதை 2D தாளில் குறிக்க வேண்டும் 3D பொருட்களை தாள்களில் வரையும் பொழுது குறுகுதல் விரித்தல் என்பது போன்ற மாறுபாடுகள் உண்டாகும் இதை தவிர்ப்பதற்காக அந்த பொருளை ஒரு ஒளிபுகா தளத்தில் பெற்று அதை புரட்டி 2D தாளில் உருவாக்கலாம் அந்த ஆர்த்தோகிராஃபிக்ஸை பற்றி விரிவாகப் பார்ப்போம் எனவே இங்கே வரைபடத் தாளில் முதல் கோண ஏறிய முறையை பயன்படுத்தி இந்த தோற்றங்களை உருவாக்கப் போகிறோம் இங்கே பொருளானது நடுப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது பிறகு அதன் ஆர்த்தோகிராஃபிக் தோற்றம் போன்ற ஒன்றைப் பெற்றோம் அவ்வாறு பெறப்பட்ட பக்கவாட்டு தோற்றம் மேற்புற தோற்றம் ஆகியவை படத்தில் காட்டப்பட்டுள்ளது இதற்கு முதலில் முன் புறத்தோற்றத்தை செங்குத்து தளத்திலும் மேல்புற தோற்றத்தை கிடைமட்ட தளத்திலும் பக்கவாட்டு தோற்றத்தை ப்ரொபைல் தளத்திலும் பெறுவதே நிலையான வழிமுறையாகும் இங்கே இடது பக்கத் தோற்றம் காட்டப்பட்டுள்ளது இவ்வாறாகவே நாம் அதை பெற வேண்டும் இவ்வாறு ஒரு பொருளின் தோற்றங்களை வெவ்வேறு செங்குத்து தளங்களில் பெற்ற பிறகு சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ள ஒரே ஒரு தளத்தில் உருவாக்கலாம் முதலில் செங்குத்து தளத்தில் முன்பக்க தோற்றத்தை பெறலாம் பார்வையாளர் பார்க்கும் திசையில் எது இருக்கிறதோ அதுவே முன்பக்க தோற்றம் எனப்படும் இப்போது கிடைமட்ட தளத்தை செங்குத்து தளத்திலிருந்து கற்பனையாக வெட்டி கீழ்திசையில் சுற்றுவோம் இதன் மீது நாம் மேற்பக்க தோற்றத்தை பெறுவோம் அதற்கு கிடைமட்ட தளத்தை கற்பனையாக வெட்டி 90 டிகிரிக்கு கீழ்திசையை நோக்கி சுற்றவேண்டும் இந்தக் கீழ் நோக்கி சுற்றப்பட்ட தளமானது மஞ்சள் அல்லது கடுகு நிறத்தில் உள்ளது இந்த திசையில் வெட்டி புரட்டிய பின் அந்த திசையில் 90 டிகிரியில் மடிக்கவும் எனவே இங்கு நாம் சிவப்பு நிறத்தில் ஒரு தளத்தை பார்க்கிறோம் செங்குத்து தளத்தையும் கிடைமட்ட தளத்தையும் 90 டிகிரியில் மடிக்க வேண்டும் செங்குத்து தளத்தில் முன்பக்கத் தோற்றமும் கிடைமட்ட தளத்தில் மேற்புற தோற்றமும் கிடைக்கும் மீதமுள்ளவை அப்படியே இருக்கும் இவ்வாறாகவே அந்த பொருளானது காட்சிப்படுத்தப்படுகிறது அதைப்போலவே மூன்றாம் கோண எறியத்தையும் உருவாக்கலாம் இதில் படத்தில் காட்டியுள்ளவாறு வெட்டி திருப்பி அதன் பின் மடிக்க வேண்டும் இந்த எறியத்தில் படத்தில் காட்டியுள்ள இடத்தை ஏற்கனவே வெட்டி உள்ளோம் அதனால் அந்த குறிப்பிட்ட திசையில் அதை திருப்பி மடிக்க முடியும் அவ்வாறு 90 டிகிரி அதை திருப்பி மடிக்கும் பொழுது அதனுடைய எறியம் படத்தில் காட்டியுள்ளவாறு நமக்கு கிடைக்கும் நாம் அதை வரைவோம் அந்த இரண்டு தோற்றங்களும் இங்கு காட்டப்பட்டுள்ளன மீதம் இருப்பவை அதே நிலையில் இருக்கும் ஏனென்றால் நாம் அந்த குறிப்பிட்ட திசையிலிருந்து பார்க்கிறோம் எனவே முன்புற தோற்றம் இந்த நிலைக்கு வரும் இப்பொழுது மூன்றாம் கோண எறியத்தில் அதனுடைய மேற்புறத் தோற்றம் படத்தில் காட்டியுள்ளபடி கிடைக்கும் முன்புற தோற்றம் ஏற்கனவே நமக்கு கிடைத்துள்ளது அதைப்போலவே பக்கவாட்டு தோற்றத்தையும் மடிக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட திசையில் கிடைக்கும் இதற்கு முன் நாம் பார்த்தது முதல் கோண எறியம் எனவே இவ்வாறாக நாம் தோற்றங்களை பெறுகிறோம் முதல் கோண ஏறிய அமைப்பில் இந்த ஆர்த்தோகிராஃபிக் காட்சிகளை மறுசீரமைத்த பிறகு படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு பொருளை அம்பு குறியிட்டு காட்டப்பட்டுள்ள குறிப்பிட்ட திசையில் உற்று நோக்கலாம் உதாரணமாக பார்ப்பவர் இருக்குமிடம் பார்க்கும் திசை பொருள் ஆகியவை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன நாம் அதனுடைய முன் புறத்தோற்றத்தை பார்க்க விழைகிறோம் ஒரு பொருளின் முன்புற தோற்றம் மேற்புறத் தோற்றம் மற்றும் பக்கவாட்டு தோற்றங்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்ற விதியை பிறகு நாம் கற்கலாம் பொதுவாகவே பெரும்பாலான சமயங்களில் அம்புக்குறியிட்டு காட்டப்பட்டுள்ள திசையானது முன் புறத்தோற்றத்தை குறிக்கிறது வரைபடத்தாளில் அம்புக்குறியிட்டு காட்டப்பட்டுள்ள திசையானது முன் புறத்தோற்றத்தை குறிக்கிறது அதாவது பார்வையாளரின் திசையைக் குறிக்கிறது எனவே அங்கிருந்து நாம் தொடங்குவோம் இவ்வாறாகவே முன்புற தோற்றத்தின் திசை குறிக்கப்படுகிறது அப்படியானால் நாம் பார்க்கப்போவது படத்தில் காட்டப்பட்டுள்ள செவ்வகம் போன்ற பகுதிகளாகும் அதனுடைய முன்புற தோற்றத்தில் முதலில் சிறிய செவ்வகமும் அதன்பிறகு பெரிய செவ்வகமும் தெரிகிறது இதைப் போலவே அந்த பொருளை மேலிருந்து பார்க்க போகிறோம் முன்புற தோற்றம் உருவாக்கிய பிறகு மேற்புற தோற்றத்தை உருவாக்கலாம் மேற்புற தோற்றத்தின் திசையானது முன்புற தோற்றத்தின் திசைக்கு செங்குத்தாக இருக்கும் அந்த திசையில் இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு படத்தில் காட்டியுள்ளவாறு தோற்றங்கள் தெரியும் அவை ஒன்றுடன் ஒன்று ஒத்துப் போகின்றன எனவே முதலில் அந்த வழியில் அந்த திசை இருப்பதைக் காண்கிறோம் பொருளுக்கு மேலே உள்ள தளத்தில் இவற்றை நாம் பெறுகிறோம் அதை 90 டிகிரி மடித்த பிறகு அதனுடைய மேற்புறத்தோற்றத்தை காண்கிறோம் இப்பொழுது பக்கவாட்டு தோற்றத்தை பார்க்கலாம் இதை பின் பக்கத்தில் இருந்தும் பார்க்கலாம் ஆனால் முதல் கோண ஏறியத்தில் அங்கு ஒளி புகாத தளம் இருப்பதால் எளிதில் தெரியும் பக்கத்தை நாம் உற்று பார்க்கலாம் அவ்வாறு பார்க்கும் பொழுது நமக்கு அதனுடைய தோற்றம் படத்தில் காட்டியுள்ளவாறு கிடைக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே முன்புற தோற்றத்தையும் மேற்புற தோற்றத்தையும் நாம் பார்த்துவிட்டோம் வலது பக்க தோற்றத்தை இடது பக்கத்தில் பெற முயற்சிக்கிறோம் இதுவே வலது பக்க தோற்றமாகும் அது இடது பக்க தளத்தில் கிடைக்கிறது எனவே வலதுபக்க எறியத்தை இடது பக்கம் பெறுகிறோம் ஏற்கனவே அங்கு ஒளி புகாத தளம் இருப்பதால் அதில் இந்த தோற்றம் கிடைக்கிறது அதில் இந்த எறியத்தை பெறுகிறோம் இந்த மொத்த தளத்திலுள்ள புள்ளிகள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று ஒத்துப் போகிறது முன்புற தோற்றத்தில் ஒரு படி போன்ற அமைப்பு இருப்பதால் அது வலது பக்கத்திலிருந்து பார்க்கும்போது தெரியாது அதனால் அதை முழு தோற்றமாக கருதாமல் புள்ளி இடப்பட்ட கோட்டில் காண்பிக்கிறோம் ஒருவேளை இது முழு பெட்டகமாக இருந்தால் அங்கே இது மாதிரியான கோடுகள் இருக்காது இதை முன்னிலைப்படுத்தி காட்டுவதற்காகவே புள்ளி இடப்பட்ட கோட்டை பயன்படுத்துகிறோம் முன்புற தோற்றத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அந்த படி போன்ற அமைப்பானது தெரிவதால் அதைத் தொடர் கோட்டின் மூலம் குறிக்கிறோம் ஆனால் பக்கவாட்டில் இருந்து பார்க்கும் பொழுது அந்தப்படி போன்ற அமைப்பு தெரியாது எனவே சிக்கலான வடிவமைப்புகளை அல்லது திசைகளை புள்ளி இடப்பட்ட கோட்டின் மூலம் காட்டுகிறோம் மூன்றாம் கோண அமைப்பில் இந்த தோற்றங்கள் மாறுபட்டு காணப்படும் இங்கே இருக்கும் முன்புற தோற்றமானது கீழ்பக்கம் காட்டப்படும் ஆனால் முதல் கோண அமைப்பில் அது மேற்புறம் இருக்கும் அதற்குக் கீழே மேல் பக்க தோற்றம் இருக்கும் பக்கவாட்டு தோற்றமானது முன்பக்க தோற்றத்துடன் இணைந்து இருக்கும் எனவே முன்பக்கத் தோற்றம் நடுவில் இருக்கும் அது மேல் பக்க தோற்றம் மற்றும் வலது பக்க அல்லது இடது பக்க தோற்றங்களுடன் இணைந்து காணப்படும் ஆனால் மூன்றாம் கோண அமைப்பில் முன்புற தோற்றம் கீழ் பக்கமும் மேற்புறத் தோற்றம் மேல் பக்கமும் வலது பக்க தோற்றமானது வலது பக்கத்தில் இருக்கும்